பைனான்சியல் அக்கவுண்டிங் மூன்றாவது வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய முதல் வகுப்பில் பைனான்சியல் காஸ்ட் நிதி செலவு மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் நிர்வாக கணக்கியல் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை நாம் விவாதித்தோம் மேலும் அக்கவுண்டிங் கணக்கியலின் முக்கியத்துவத்தையும் நாம் கண்டோம் இரண்டாவது வகுப்பில் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதிநிலை அறிக்கைகள் குறித்த நமது விவாதத்தை தொடங்கினோம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் பேசிக் ஃபார்மேட் அடிப்படை வடிவமைப்பை பற்றி விவாதித்தோம் பின்னர் அனுவல் ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இருப்புநிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிதி நிலையை வழங்கும் ஒரு அறிக்கை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் இது ஒரு ஒட்டுமொத்த அறிக்கை எனப்படும் இன்று பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை என்றால் என்ன அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பது பற்றி விரிவாக விவாதிக்க உள்ளோம் ஆண்டு அறிக்கை குறித்தும் விவாதித்தோம் இப்போது இது ஒரு ஆதன்ட்டிக்கேட்டட் டாக்குமெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது மற்றும் இது நிறுவனங்களைப் பற்றிய ஏராளமான தகவல்களை கொடுக்கும் ட்ரஷர் புதையல் போன்றது இது இலவசமாகக் கிடைக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் வருடாந்திர அறிக்கையை டவுன்லோட் பதிவிறக்கம் செய்து அதை விரிவாக உங்களை பார்க்கச் சொன்னேன் இது உங்களுக்கு பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதிநிலை அறிக்கைகளைத் தரும் இது உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஒருங்கிணைந்த இருப்புநிலை குறிப்பை கொடுக்கும் இது நிறுவனம் மற்றும் நிறுவனத்தின் தன்மை ஆகிய பலவற்றை தெரிந்து கொள்ள மிகவும் பொருத்தமான பல வேறுபட்ட அறிக்கைகளையும் உங்களுக்கு வழங்கும் ஆண்டுக்கு 60 லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கும் ஊழியர்களின் பட்டியல் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனால் நீங்கள் அங்கு அந்த இடத்திற்கு செல்ல விரும்பினால் அந்த பட்டியலில் உள்ள நிறைய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்து அந்த நிறுவனத்தின் ஆனுவல் ரிப்போர்ட் வருடாந்திர அறிக்கையை டவுன்லோட் பதிவிறக்கம் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வார இறுதியில் உங்களுக்கு சில அசைன்மென்ட் எழுத்துப் பணிகளை வழங்குகிறேன் அதை நீங்கள் அந்த நிறுவனத்தின் விவரங்களை கொண்டு தயார் செய்ய வேண்டும் ஆனால் இந்த மூன்றாவது வகுப்பில் நாம் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை குறிப்பை பற்றி மேலும் விவாதிப்போம் எனவே இருப்பு நிலை மற்றும் இருப்பு நிலை கூறுகளின் அறிமுகத்தை இந்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போது நிதி நிலை அறிக்கைகள் நிதி நிலை குறித்த தகவல்களை வழங்குகின்றன என்பதை ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள் அந்த தகவல்கள் தனிமனித சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் நிறுவனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வணிகத்திற்காக இருக்கலாம் மூன்று முக்கியமான நிதிநிலை அறிக்கைகள் உள்ளன பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கை புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கு மற்றும் கேஷ் புளா ஸ்டேட்மெண்ட் பணப்புழக்க அறிக்கை என்பதாகும் எனவே இந்த வகுப்பில் இந்த அறிக்கைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன அவற்றை எவ்வாறு படிக்கலாம் மற்றும் இன்டர்பிரேட்டட் விளக்கலாம் என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இப்போது குறிப்பாக இருப்புநிலை என்றால் என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அது நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படும் எக்கனாமிக் ரிசோர்சஸ் பொருளாதார வளங்களின் மதிப்பை போர்ட்ரேஸ் சித்தரிக்கிறது என்று கூறலாம் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படும் பொருளாதார வளங்கள் என்று கூறுகிறோம் அதன் பொருள் என்ன அதற்கான கணக்கியல் சொல் சொத்துக்கள் மற்றும் அந்த சொத்துக்களுக்கு எவ்வாறு நிதி அளிக்கப்படுகின்றன என்பதும் ஆகும் பல்வேறு பொறுப்புகள் மூலம் நிதி அளிக்கப்படுகின்றன என்று பொருள் எனவே இது அவுட் சைடர்ஸ் வெளிப்புற நபர்களால் போடப்படும் பணம் இது லியாபிலிடி பொறுப்பு என்று அழைக்கப்படுகிறது அல்லது இது உரிமையாளர்களால் போடப்படும் பணம் இது ஓனர்ஸ் பண்ட் உரிமையாளர்கள் நிதி என்று அழைக்கப்படுகிறது அல்லது இதை ஈக்விட்டி பங்கு மூலதனம் என்றும் அழைக்கலாம் எனவே இருப்புநிலை என்பது ஒருபுறம் சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மறுபுறம் வெளி பொறுப்புகள் மற்றும் உள் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சுருக்கமாகக் கூறும் ஒரு அறிக்கையாகும் தற்போது உங்கள் பார்வைக்காக இருப்புநிலை அறிக்கையை மேலே சுருக்கமான வடிவத்தில் கொடுத்துள்ளேன் எனவே நீங்கள் சொத்து பக்கத்தில் இருந்து தொடங்கலாம் சென்ற வகுப்பில் இந்த விதிமுறைகள் என்ன என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் ஆகவே முதலாவது பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் இது நிறுவனத்தின் பல்வேறு இன்ப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு ஆகும் இரண்டாவதாக இருப்பது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நடப்பு அல்லாத முதலீடுகள் இவை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீண்ட கால முதலீடுகள் ஆகும் அவை வணிகத்திற்கு வெளியே 1 வருடத்திற்கும் மேலாக நீடித்து இருப்பவை மூன்றாவதாக இருப்பது கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் இவை 1 வருடத்திற்கு குறைவாக வைத்திருக்கும் சொத்துக்கள் எனவே இந்த மூன்றும் முக்கிய சொத்துக்கள் அல்லது நிறுவனத்தின் ரிசோர்சஸ் வளங்கள் என்று கூறலாம் மறுபுறம் நம்மிடம் பொறுப்புகள் உள்ளன ப்ரொவைடர்ஸ் ஆப் ஃபண்ட்ஸ் நிதி வழங்குனர்களால் நமக்கு பொறுப்புகள் உருவாகின்றன அதில் முதல் பகுதியாக ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்களின் நிதி உள்ளது முந்தைய வகுப்பில் அது எதைக் கொண்டுள்ளது என்பதை பற்றி விவாதித்தோம் உரிமையாளர் நிதியில் என்ன சேர்க்கப் பட்டுள்ளது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இரண்டு பிரிவுகள் உள்ளன முதலாவது மூலதனம் மற்றும் இரண்டாவது ரிசர்வ் இருப்பு அல்லது அக்குமுலேட்டட் புரோஃபிட் திரட்டப்பட்ட லாபம் அடுத்தபடியாக நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் அதன் பெயர் குறிப்பிடுவதுபோல 1 வருடத்திற்கும் மேலாக நீடிக்கும் ஒன்றை குறிக்கிறது அவை நீண்ட கால கடன்கள் ஆகும் மூன்றாவதாக குறிப்பிடுவது கரெண்ட் லியாபிலிடீஸ் தற்போதைய கடன்கள் அல்லது சார்ட் டர்ம் லியாபிலிடீஸ் குறுகிய கால கடன்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு குறைவாக நீடிக்கும் கடன்கள் மேலே உள்ளது அதிகாரப்பூர்வ வடிவம் அல்ல எனவே உங்கள் பார்வைக்காக நீங்கள் பார்த்து புரிந்து கொள்வதற்கு அடுத்த ஸ்லைடுக்கு செல்கிறோம் ஆனால் இருப்பு நிலை என்ன என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ள இந்த வடிவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே அதிக எண்ணிக்கையிலான பிரிவுகள் இருப்பதால் எந்த ஒரு இருப்புநிலை அறிக்கையும் மிக நீண்டதாக இருக்கும் உங்கள் உடனடி பார்வைக்காக இருப்புநிலை குறிப்பை குறுகிய வடிவத்தில் சம்மரைஸ்டு சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொரு இருப்புநிலை அறிக்கையும் நிறுவனத்தின் ஸ்டேட் ஆஃப் அபேர்ஸ் விவகாரங்களின் உண்மையான மற்றும் நியாயமான அறிக்கையை கொடுக்கும் இது கணக்காளர்கள் பயன்படுத்தும் கணக்கியல் ட்டர்மினோலஜி சொல் ஆகும் அவர்கள் சரியாக காட்ட மாட்டார்கள் சரியாக சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் இருப்புநிலை பட்டியலில் சில பொருட்களின் வேல்யூஏஷன் மதிப்பீடு செய்ய வேண்டுமென்றால் நிறைய அசம்சன்ஸ் அனுமானங்கள் உள்ளன நாம் அதைப் பற்றி பின்னர் விவாதிப்போம் ஆனால் எந்த ஒரு இருப்புநிலை அறிக்கையும் நிதியாண்டின் இறுதியில் ட்ரூ அண்ட் ஃபேர் உண்மையான மற்றும் நியாயமான விவரத்தை அளிக்க வேண்டும் அல்லது இடைப்பட்ட காலத்தில் தயாரிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நாளின் முடிவில் அது உங்களுக்கு இருப்புநிலை விவரத்தை வழங்கும் அப்போது ஒரு தெளிவான இருப்பு நிலை அறிக்கையை பார்க்கலாம் இந்த இருப்பு நிலை அறிக்கை நிறுவனங்கள் சட்டத்தின் அட்டவணை VI இன் படி அபிஷியல் ஃபார்மேட் அதிகாரபூர்வ வடிவமாகும் இந்த குறிப்பிட்ட வடிவம் 2011 ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால்தான் 2010 மற்றும் 2011 ஆண்டின் அறிக்கையை கொடுத்திருக்கிறேன் ஒரு கார்ப்பரேட் பெருநிறுவன இருப்பு நிலைக்கு இரண்டு ஆண்டு டேட்டா தரவு வழங்கப்பட்டுள்ளது எனவே அதில் 2010ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டிற்கான கலம்ஸ் நெடுவரிசைகளை நீங்கள் காணலாம் இப்போது அதில் உள்ள முதல் பகுதி ஈக்விட்டி பங்கு மூலதனம் மற்றும் லியாபிலிடீஸ் பொறுப்புகள் அதில் ஒன்று சேர்ஹொல்டர்ஸ் ஃபண்ட் பங்குதாரர்களின் நிதி நாம் முந்தைய விவாதத்தில் இருப்பு நிலைகளை பற்றி விவாதித்தது உங்கள் நினைவில் இருக்கும் அங்கு முதல் பகுதியாக ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதியை காட்டியுள்ளேன் ஆனால் இங்கே இந்த வடிவமைப்பில் இது பங்குதாரர்களின் நிதி என்ற சொல்லை பயன்படுத்துகிறது இப்போது ஏன் இங்கே வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி என்று இருக்கிறது மற்றும் இங்கே சேர்ஹொல்டர்ஸ் ஃபண்ட் பங்குதாரர்கள் நிதி என்று உள்ளது இந்த வித்தியாசம் என்ன என்று உங்களால் யோசிக்க முடியுமா அப்படி எந்த வித்தியாசமும் இல்லை பங்குதாரர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆனால் இது நிறுவனத்திற்கான வடிவம் என்பதால் அவர்கள் குறிப்பாக பங்குதாரர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளனர் குறுகிய படிவத்தை பயன்படுத்துவதற்காக நான் உரிமையாளர்கள் நிதி என்ற சொல்லைப் பயன்படுத்தினேன் ஏனெனில் ஒவ்வொரு இருப்புநிலை குறிப்பும் ஒரு நிறுவனத்தின் இருப்புநிலை அல்ல இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கூட்டு நிறுவனமாக இருந்தால் மூலதனம் யாருடையதாக இருக்கும் நிறுவனத்திற்கு மூலதனம் கொடுக்கப்பட்டாலும் கூட இது பார்ட்னர்ஸ் கேப்பிட்டல் கூட்டாளர் மூலதனம் என்று அழைக்கப்படும் இது ஒரு புரோபிரைடர்ஷிப் தனிநபர் உரிமையாளர் நிறுவனமாக இருந்தால் ஒரு புரோபிரைடர்ஸ் கேப்பிட்டல் உரிமையாளர்களின் மூலதனம் என்று அழைக்கப்படும் என் ஜி ஓ தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது ஒரு நான் புரோஃபிட் ஆர்கனைசேஷன் லாப நோக்கற்ற அமைப்பு என்றால் அப்போது இந்த மூலதனம் என்னவென்று அழைக்கப்படும் இது ஒரு கேப்பிட்டல் ஃபண்ட் மூலதன நிதி என்று அழைக்கப்படும் எனவே ஒட்டுமொத்தமாக யார் உரிமையாளர்களாக இருந்தாலும் அது அவர்களின் மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது மீண்டும் நிறுவனத்தின் இருப்பு நிலைக்கு செல்வோம் நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பில் இது பங்குதாரர்களின் நிதி என்று அழைக்கப்படுகிறது பங்குதாரர்களின் நிதி அதற்குள்ளே பங்கு மூலதனம் உள்ளது இப்போது பங்கு மூலதனத்தை எவ்வாறு வரையறுப்பது பங்கு மூலதனம் என்றால் என்ன நேற்றைய வகுப்பில் நாம் மூலதனம் பற்றி விவாதித்தோம் மூலதனம் என்ன என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா மூலதனம் என்பது உரிமையாளர்களால் போடப்படும் பணத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் விஷயத்தில் பங்குதாரர்கள் உரிமையாளர்கள் ஆகிறார்கள் எனவே பங்குதாரர்களால் போடப்படும் பணம் பங்கு மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது பங்கு மூலதனத்தில் மூன்று நான்கு குறிப்பிட்ட பிரிவுகள் உள்ளன ஆனால் நாம் இப்போது அதைப் பற்றி விவாதிக்க போவதில்லை ஆனால் அவர்கள் செலுத்திய பணம் எதுவாக இருந்தாலும் அது பெய்டு அப் கேப்பிட்டல் செலுத்தப்பட்ட மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது இருப்புநிலை குறிப்பில் அது தோன்றும் எனவே இருப்புநிலை குறிப்பில் முதலில் தோன்றுவது ஷேர் கேப்பிட்டல் பங்கு மூலதனம் ஆகும் இரண்டாவதாக தோன்றுவது ரிசர்வ் அண்ட் சர்பிளஸ் இருப்பு மற்றும் உபரி இப்போது இருப்பு மற்றும் உபரி மூலம் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் முந்தைய வகுப்பில் நாம் இருப்புகள் பற்றி விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் லாபம் மற்றும் நஷ்டக் கணக்கில் இருந்து நிறுவனத்தின் லாபம் உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் நிறுவனத்திற்கு இரண்டு வழிகள் உள்ளன உரிமையாளர்களுக்கு லாபத்தை டிஸ்ட்ரிபியூட் விநியோகிக்க முடியும் பின்னர் அது நிலுவையில் வராது ஆனால் பெரும்பாலான நல்ல நிறுவனங்கள் லாபத்தை முழுவதும் விநியோகிப்பது இல்லை அவர்கள் லாபத்தில் ஒரு பகுதியை மட்டும் உரிமையாளர்களுக்கு கொடுக்கலாம் மற்றும் மீதமுள்ள லாபம் மீண்டும் இருப்புநிலைக்குள் உபயோகத்திற்காக வைக்கப்படுகிறது லாபத்தை விநியோகம் செய்யாமல் வைத்திருப்பது என்பது அந்த நிறுவனம் மீண்டும் அதை பிலோட் பேக் வணிகத்திற்காக மீண்டும் பயன்படுத்துவது என்பது பொருள் மற்றும் இருப்புநிலை குறிப்பில் இந்தத் தொகை இருப்பு என்ற பெயரில் அபியர் தோன்றும் எனவே அதற்கான முழு பெயர் ரிசர்வ் அண்ட் சர்பிளஸ் இருப்பு மற்றும் உபரி என்பதாகும் கடைசி பாகத்தில் பிலோட் பேக் மீண்டும் உழவு செய்யப்படும் இந்த லாபம் ஒரு இருப்பு என்பதை காணலாம் உண்மையில் ஒரு நிறுவனத்திற்கு வேறு சில வகை இருப்புகளும் உள்ளன ஸ்டேட்சுடரி ரிசர்வ் சட்டரீதியான இருப்பு இருக்கலாம் கேப்பிட்டல் ரிசர்வ் மூலதன இருப்பு இருக்கலாம் அல்லது டிவிடெண்ட் ஈக்குலைசேஷன் ரிசர்வ் ஈவுத்தொகை சமநிலை இருப்பு இருக்கலாம் இவை இருப்புக்கான சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் இருப்புநிலைகளில் மொத்த ரிசர்வ் அண்ட் சர்பிளஸ் இருப்பு மற்றும் உபரி இவை இருப்புநிலை குறிப்பில் பி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இருப்புநிலை குறிப்பில் உள்ள சி பகுதியை பாருங்கள் இங்கே ஷேர் வாரன்ட் பங்கு உத்தரவாதத்திற்காக பெறப்பட்ட பணம் இருக்கிறது இப்போது உங்கள் மனதில் எழும் கேள்வி என்னவென்றால் பங்கு உத்தரவாதம் என்றால் என்ன இங்கே எல்லோருக்கும் ஷேர் பங்கு என்றால் என்ன என்பது தெரிந்தே இருக்கும் என்று நினைக்கிறேன் பங்கு என்றால் என்ன எனவே பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கூட்டு நிறுவனத்தில் மூன்று பார்ட்னர்ஸ் கூட்டாளர்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் மூலதனம் என்று மொத்தமாக எழுதுவதற்கு பதிலாக ஏ மூலதனம் பி மூலதனம் சி மூலதனம் என்று கூறுவோம் அந்த நிறுவனத்தில் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் என்ற கணக்கில் உரிமையாளர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் எனவே எல்லோருடைய பெயரையும் இருப்புநிலை குறிப்பில் எழுத மாட்டோம் அந்த நபர்களால் பங்களிக்கப்பட்ட தொகையை மொத்தமாக சேர்த்து ஷேர் கேப்பிட்டல் பங்கு மூலதனம் என்று எழுதுகிறோம் எனவே பங்கு என்பது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் உரிமையில் உள்ள பங்கை குறிக்கிறது நிறைய ஷேர்ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள் இருக்கின்றனர் அதாவது நிறுவனத்தில் 10000 பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு பங்குதாரரும் நிறுவனத்திற்கு சிறிதளவு மூலதனம் போட்டிருப்பார்கள் அந்த மொத்த தொகை என்பது ஷேர் கேப்பிட்டல் பங்கு மூலதனம் எனப்படும் அதை ஏ பகுதியில் முதலாவதாக காட்டப்பட்டுள்ளது சி பகுதியில் கட்டப்பட்டுள்ள ஷேர் வாரன்ட் பங்கு உத்தரவாதம் எதைப்பற்றி பேசுகிறது வாரன்ட் என்றால் என்ன என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்களுக்கு பங்கு வாரன்ட் என்றால் என்ன என்று தெரியுமா அதன் விளக்கம் என்னவென்றால் எதிர்காலத்தில் ஒரு சிலருக்கு மட்டுமே பங்குகளை பெற உரிமை கொடுக்கப்படுகிறது எனவே இன்றைய நிலவரப்படி அவர்கள் இன்னும் பங்கை பெறவில்லை ஆகவே அதை நாம் பங்கு மூலதனத்தில் காட்ட முடியாது ஒரு நிறுவனத்திடமிருந்து பங்கை பெறுகிறார் அதற்கு பணம் செலுத்த பட்டிருந்தால் அந்த தொகை பங்கு மூலதனம் எனக் கூறப்படுகிறது இதை முதலாவதாக ஏ பகுதியில் காட்ட வேண்டும் ஒரு நபர் பங்கு வாங்குவதற்கு பணம் செலுத்தியுள்ளார் ஆனால் இன்னமும் அவருக்கு பங்கு வழங்கப்படவில்லை அந்த நபருக்கு எதிர்காலத்தில் பங்கை பெறுவதற்கான உரிமை வழங்கப்படுகிறது இந்த நடைமுறைதான் பங்கு வாரண்ட் அதாவது பங்கு உத்தரவாதம் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக என்னுடைய நிறுவனம் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்னுடைய நிறுவனத்தில் 100 பேர் பங்கு வாங்குவதற்கு பணம் செலுத்தி இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ஷேர் வாரன்ட் பங்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளேன் அது என்னவென்றால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் பங்கு வாங்குவதற்கு உரிமை அளிக்கப்படுகிறது என்று பொருள் எனது நிறுவனத்தில் பெறப்பட்ட பணம் அவர்களின் ஷேர் வாரன்ட்ஸ் பங்கு உத்தரவாதங்கள் கொடுப்பதற்காக பெறப்பட்ட பணம் இதை சி பகுதியில் காண்பிக்கப்பட்டுள்ளது இப்போது ஏன் நிறுவனம் வாரன்ட்ஸ் உத்தரவாதங்களை வழங்குகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன நான் உங்களிடம் சொன்னது போல இது ஒரு எளிய வழி பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிறுவனத்தின் பங்கை கொடுக்க வேண்டும் பின்னர் அது பங்கு மூலதனம் என்று அழைக்கப்படும் இதை ஏ பகுதியில் காட்ட வேண்டும் ஆனால் ஒரு நிறுவனமாக எனக்கு பணம் தேவைப்படுகிறது மேலும் அவர்களுக்கு பங்கை எதிர்காலத்தில் கொடுக்கலாம் அதனால் சில சந்தர்ப்பங்களில் நான் அவர்களுக்கு பங்கை உடனடியாக கொடுக்க விரும்பவில்லை அதனால் இதுபோன்ற சூழ்நிலையில் நான் அவர்களுக்கு ஷேர் வாரன்ட் பங்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் பங்கு வாரண்ட் பெறப்பட்ட அத்தகைய சூழ்நிலையை பற்றி நீங்கள் யோசித்துப் பாருங்கள் உங்களில் சிலர் அதை சரியாக யூகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் இ எஸ் ஓ பி எனப்படும் சில பங்குகள் உள்ளன இ எஸ் ஓ பி என்பது எம்பிளோயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஊழியர் பங்கு விருப்ப திட்டம் எனப்படும் இதை ஸ்வட் ஈகுட்டி வியர்வை சமபங்கு என்றும் அழைக்கலாம் நிறுவனத்தில் மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பணிபுரிகின்றனர் நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க விரும்புகிறோம் நாங்கள் அவர்களுக்கு சில பெனெஃபிட்ஸ் நன்மைகளை வழங்க விரும்புகிறோம் ஏனென்றால் அவர்கள் நன்றாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நிறுவனத்தை விட்டு வெளியே செல்வதை நாங்கள் விரும்பவில்லை எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவர்களுக்கு உத்தரவாதத்தை அளிக்கிறோம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர்கள் நிறுவனத்தில் பணியில் தொடர்ந்தால் அந்த வாரன்ட் ஐ பங்காக மாற்ற முடியும் என்ற நிபந்தனையை கொடுக்கிறோம் எனவே பங்கு வாரன்ட் வழங்குவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு வேறு ஒரு உதாரணத்தை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் நிறுவனம் கடன் திரட்ட விரும்புகிறது அந்நிறுவனம் வங்கிக்குச் சென்று கடன் தருமாறு வங்கியை கோருகிறது ஆனால் வங்கி அந்த நிறுவனத்தின் லாபத்தில் பங்கு பெற விரும்புகிறது இப்போது நிறுவனம் அவர்களுக்கு நேரடியாக பங்கு கொடுக்க முடியாது எனவே நிறுவனம் என்ன செய்யும் என்றால் வங்கியில் கடன் வாங்கும் பொழுது அவர்களுக்கு சில பங்கு வாரன்ட்களை கொடுக்கும் பின்னர் வங்கி அந்த வாரன்ட்களை பங்குகளாக கன்வர்ட் மாற்றிக்கொள்ளலாம் ஷேர் வாரன்ட்ஸ் பங்கு உத்தரவாதத்தை பெற அவர்கள் சில முன்பணத்தை செலுத்துகிறார்கள் அந்த பணம் சி பகுதியில் காட்டப்பட்டுள்ளது இப்போது பங்கு உத்தரவாதங்கள் ஒரு சிறிய தொகை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கலாம் அது குறித்து ஏன் இவ்வளவு விவாதம் ஏன் இவ்வளவு கலந்துரையாடல் ஏனெனில் அது பின்னர் சேர்க்கப்பட போகிறது மேலும் பங்கு மூலதனம் என்பது மிக முக்கியமான பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை ஏ பகுதியில் சேர்க்கப்பட வேண்டும் இவர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சில உரிமையாளர்கள் எதிர்காலத்தில் பங்குகளின் பட்டியலில் சேர்க்கப் படுவார்கள் என்பதை இன்றைய முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அவர்கள் எம்பிளோயீஸ் ஊழியர்களாக இருக்கலாம் அவர்கள் பாங்கர்ஸ் வங்கியாளர்களாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் நிறுவனம் சில டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தொழில்நுட்ப வல்லுனர்களிடம் இருந்து அல்லது சில ப்ரொபஷனல்ஸ் நிபுணர்களிடம் இருந்து சில டெக்னாலஜி தொழில்நுட்பங்களை பெறுகிறது ஒருவேளை அதை காம்பன்சேட் ஈடுசெய்ய நிறுவனம் அவர்களுக்கு ஷேர் வாரன்ட்ஸ் பங்கு உத்தரவாதங்களை வழங்குகிறது எனவே இவை அனைத்தும் சி பகுதியின் கீழ் காட்டப்படுகின்றன இது பங்கு உத்தரவாதங்கள் வகையில் பெறப்பட்ட பணம் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சி பகுதியில் கட்டப்பட்டுள்ள ஷேர் வாரன்ட்ஸ் பங்கு உத்தரவாதங்கள் ஒரு புரோபிரைடர்ரி கன்சர்ன் தனிநபர் உரிமையாளர் அல்லது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் கூட்டாளர் அமைப்புக்கு பொருந்தாது எனவே முந்தைய ஷார்ட் பேலன்ஸ் ஷீட் குறுகிய இருப்புநிலை குறிப்பில் இதைப் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் ஒரு நிறுவனம் என்று சொல்லும்போது இருப்புநிலை குறிப்பில் விரிவான வடிவத்தில் இந்த சி பகுதியை டிஸ்கிளோஸ் வெளியிட வேண்டும் இந்த சி பகுதி ஷேர் வாரன்ட்ஸ் பங்கு உத்தரவாதங்கள் பற்றியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது நாம் அடுத்த ஸ்லைட்க்கு செல்வோம் இப்போது இரண்டாவது பகுதிக்குச் செல்வோம் இது ஷேர் அப்ளிகேஷன் மணி பங்கு விண்ணப்ப பணம் பெண்டிங் அல்லோட்மெண்ட் ஒதுக்கீடு நிலுவையில் இருப்பவை அப்ளிகேஷன் மணி விண்ணப்ப பணம் என்றால் என்ன பங்குகளை முதலில் வழங்கும்போது பங்குதாரர் அல்லது புரோஸ்பெக்டிவ் ஷேர்ஹோல்டர் வருங்கால பங்குதாரர் நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்பது உங்களில் பலருக்கு தெரியும் இப்போது என்னுடைய நிறுவனத்தில் நான் பங்குகளை வெளியிட விரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் பங்குகளை இலவசமாக கொடுக்கப் போவதில்லை அவர்கள் எனக்கு பணம் கொடுக்க போகிறார்கள் எனவே புரோஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வருங்கால முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வழங்க எனது நிறுவனம் தயாராக இருப்பதாக அறிவிக்கிறேன் எனது நிறுவனத்தின் பங்குகளை வாங்க விரும்பும் நபர்கள் அவர்கள் முன்வந்து எனக்கு பணம் கொடுப்பார்கள் இப்போது எனது நிறுவனம் அவர்களிடம் பணத்தைப் பெற்றுக் கொண்டு பங்குகளை வழங்குகிறது அந்த பங்கு தொகையை ஷேர் கேபிடல் பங்கு மூலதனம் என்ற தலைப்பில் ஏ பகுதியில் காட்ட வேண்டும் இருப்பினும் ஒரு நிறுவனம் பங்குகளை டிக்லர் வெளியிட விரும்பினால் என்ன செய்யும் பங்குகளை வழங்க நிறுவனம் தயாராக இருப்பதாக அறிவிக்கிறது முதலீடு செய்ய விரும்புபவர்கள் அல்லது புரோஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வருங்கால முதலீட்டாளர்கள் அவர்கள் பணம் செலுத்துவார்கள் பங்குகளை பெறுவார்கள் முதலீட்டாளர்களுக்கு பங்குகள் வழங்கப்பட்டால் அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தொகை ஏ பகுதியில் காட்டப்படும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்றால் அலாட்மெண்ட் ஆப் ஷேர்ஸ் பங்குகள் ஒதுக்கீடு தாமதமாகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் நிறுவனம் இப்போது பணத்தை பெறுகிறது ஆனால் ஆண்டு இறுதிவரை பங்குகள் ஒதுக்கப்படவில்லை என்பதாகும் அப்போது அந்த பணத்தை நிறுவனம் எங்கே வைத்திருப்பார்கள் அந்த குறிப்பிட்ட தொகை எண் 2 இன் கீழ் வைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் இதைப் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இது ஷேர் அப்ளிகேஷன் மணி பங்கு விண்ணப்ப பணம் பெண்டிங் அல்லோட்மெண்ட் நிலுவையில் இருப்பதை குறிக்கிறது உதாரணமாக பங்குதாரர்களிடம் இருந்து நான் 10 லட்சம் பெற்றுள்ளேன் அவர்களுக்கு பங்குகள் வழங்கப்படாத வரை இந்தத் தொகை நிலுவையில் இருக்கும் அதனால் இது ஒரு விண்ணப்ப பணம் ஆனால் பங்குகள் ஒதுக்கப்படவில்லை அல்லோட்மெண்ட் ஒதுக்கீடு என்பது பங்குகளை கொடுக்கும் புரோசெஸ் செயல்முறை ஆகும் ஆனால் இன்னும் பங்குகள் ஒதுக்கப்படாத நிலையில் இது ஒதுக்கீட்டில் நிலுவையில் உள்ள பங்கு விண்ணப்ப பணமாக காட்டப்படுகிறது இது ஒரு தனிப் பகுதியாக காணப்படுகிறது ஏனென்றால் பின்னர் இது ஏ பகுதிக்கு அதாவது பங்கு மூலதனம் என்று சேர்க்கப்படுகிறது அல்லது மற்ற பாஸிபிலிடி சாத்தியக்கூறு என்னவென்றால் நிறுவனம் அவர்களின் விண்ணப்பங்களை ரிஜெக்ட் நிராகரிக்க முடியும் அவர்களுக்கு ரீபண்ட் பணத்தை திருப்பி செலுத்திவிடும் எனவே இந்த தொகையை ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பங்குதாரர்கள் நிதி என்று எடுத்துக் கொள்வதா அல்லது லியாபிலிடீஸ் பொறுப்புகள் என்று எடுத்துக் கொள்வதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை நிறுவனம் அவர்களுக்கு பங்குகளை வழங்கினால் அதை பங்குதாரர் நிதியாக வைத்துக்கொள்ளலாம் மாறாக அவற்றை வருங்கால முதலீட்டாளர்களுக்கு திருப்பிக் கொடுத்தால் அது எக்ஸ்டர்னல் லியாபிலிடீஸ் வெளிப்புற பொறுப்புகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால்தான் இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட பகுதி உள்ளது இது ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அல்லோட்மெண்ட் அதாவது பங்கு விண்ணப்ப பணம் ஒதுக்கீடு நிலுவை எனப்படும் இப்போது மூன்றாவது பகுதியில் நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் இருக்கின்றன முந்தைய வகுப்பிலும் இந்த வகுப்பின் ஆரம்பத்திலும் அதைப்பற்றி நாம் விவாதித்தோம் எனவே நீங்கள் நடப்பு அல்லாத பொறுப்புகள் பற்றி என்ன புரிந்து கொண்டீர்கள் ஒரு வருடத்திற்குள் தீர்வு காணப்படுவதை நாம் கரெண்ட் லியாபிலிடீ நடப்பு பொறுப்பு என்று கூறுகிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் இப்போது தெரியும் என்று நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடிக்கும் பொறுப்புகளை நாம் நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் என்று அழைக்கிறோம் எனவே இந்த ஐட்டம்ஸ் உருப்படிகள் அல்லது இந்த வகையான அனைத்தும் நீண்ட கால கடன்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இவை ஒரு வருடத்திற்கும் மேலாக இருக்கும் ஆகவே இவைகள் எண் 3 மூன்றாவது பகுதிக்கு நடப்பு அல்லாத பொறுப்புகளின் கீழ் வருகின்றன அதில் நீங்கள் ஒன்றை காணும்போது அது லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் நீண்ட கால கடன் என்பது தெரியும் அதன் பெயர் குறிப்பிடுவதுபோல 1 வருடத்திற்கும் மேலாக உள்ள நீண்ட கால கடனை அது குறிக்கிறது கடன் வாங்குவது என்றால் என்ன கடன் வாங்குவது என்றால் நிறுவனம் வாங்கும் கடன்களை அது குறிக்கிறது எனவே நிறுவனம் பெரும்பாலும் வங்கிகளிடமிருந்து கடன் பெறலாம் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறலாம் என் பி எஃப் சி எனப்படும் நான் பேங்கிங் பினஞ்சியல் கம்பனீஸ் வங்கி சாரா நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறலாம் நிறுவனம் யாரிடமிருந்தும் கடன் பெறலாம் அவை நீண்ட கால கடன் எனக்கருதி என் 3 இன் கீழ் காண்பிக்கப்படும் இப்போது 3 பி பகுதியில் டிஃபர்டு டாக்ஸ் லியாபிலிடி ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு காணப்படும் டிஃபர்டு ஒத்திவைக்கப்பட்டது என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் ஒத்திவைக்கப்பட்ட வழிமுறைகள் என்பது இப்போது செலுத்துவதற்கு பதிலாக எதிர் காலத்தில் ஒரு வருடம் கழித்து செலுத்துவது என்பதாகும் மேலும் இது வரி பொறுப்பு எனப்படும் பொதுவாக வரி பாக்கிகள் அதே ஆண்டில் செலுத்தப்பட வேண்டும் அப்போது அது கரண்ட் டாக்ஸ் லியாபிலிடி தற்போதைய வரி பொறுப்பு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இப்போது செலுத்துவதற்கு பதிலாக வரி பாக்கியின் ஒரு பகுதி 2 ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு செலுத்தப்படுகிறது என்றால் அது ஒரு ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு என அழைக்கப்படுகிறது நிச்சயமாக இது வரி செலுத்துவோரின் விருப்பப்படி இருப்பதில்லை இல்லையெனில் அவர் அவள் இப்போது பணம் செலுத்த விரும்பவில்லை என்றால் ஒத்திவைத்து பணம் செலுத்தலாம் மீண்டும் இப்போது டாக்ஸ் லியாபிலிடி செலுத்தவேண்டிய வரி பாக்கி மற்றும் வரி பாக்கியின் ஒரு பகுதியை இன்சென்டிவ் ஊக்கத் தொகையாக அரசாங்கம் தீர்மானிக்கிறது அதை இப்போது செலுத்த வேண்டாம் 2 3 வருடங்களுக்குப் பிறகு செலுத்துங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எந்தெந்த வகைகள் டிஃபர்டு தள்ளி வைக்கப்படுகின்றன என்பதை பற்றி பின்னர் விவாதிப்போம் ஆனால் பொதுவாக எந்த வகைகள் அல்லது உருப்படிகள் அடுத்த ஆண்டில் செலுத்தப்படாமல் அதன் பிறகு செலுத்தப்படும் இவை டிஃபர்டு டாக்ஸ் லியாபிலிடி ஒத்திவைக்கப்பட்ட பொறுப்புகள் என அழைக்கப்படுகிறது பின்னர் 3c பகுதியில் மற்ற நடப்பு அல்லாத பிற நீண்ட கால கடன்கள் காண்பிக்கப்படும் நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் மற்றும் லாங் டெர்ம் லியாபிலிடீஸ் நீண்ட கால கடன்கள் இவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை எனவே ஏ லாங் டெர்ம் லோன்ஸ் நீண்ட கால கடன்களை குறிக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் பி டிஃபர்டு டாக்ஸ் லியாபிலிடி ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பை குறிக்கிறது இவை தவிர மற்ற நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் அனைத்தும் சி இன் கீழ் காட்டப்படுகின்றன இப்போது இதுபோன்ற பொருட்கள் யாவை என்பதுதான் உங்கள் மனதில் உள்ள கேள்வி அத்தகைய ஏதாவது ஒரு பொருளைப்பற்றி உங்களால் யூகிக்க முடிகிறதா ஒருவரிடமிருந்து டெபாசிட் பெற்று உள்ளோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது கடன் அல்ல ஆனால் அதை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அதற்குப் பிறகு செலுத்தலாம் இது 3 சி இல் காண்பிக்கப்படும் ஏனென்றால் இவை கடன் வாங்கியது அல்ல வரி பொறுப்பு அல்ல ஆனால் இயற்கையில் இது லாங் டெர்ம் நீண்ட காலத்திற்குப் பிறகு செலுத்தக்கூடியவை ஆகும் இது சார்ட் டெர்ம் டெபாசிட் குறுகிய கால வைப்பு நிதி அல்ல இது 2 3 ஆண்டுகளுக்குப் பிறகு செலுத்தப்பட வேண்டும் பின்னர் இது நடப்பு அல்லாத பொறுப்பாக காட்டப்படும் இப்போது நான்காவது பகுதி 3 டி இது லாங் டெர்ம் புரோவிஷன்ஸ் நீண்டகால விதிகள் நீண்ட காலம் என்பது நீங்கள் அறிந்த ஒரு வருடத்திற்கும் மேல் எனப்படும் ஆனால் புரோவிஷன் விதி அல்லது ஏற்பாடு பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் ஏற்பாடு என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா இது செலுத்த வேண்டிய தொகை ஆனால் எவ்வளவு என்பது தெரியவில்லை சரியான விவரங்களுடன் ஃபுல் அக்யூரசி மிகத் துல்லியமாக தெரியவில்லை சில விவரங்கள் இன்னும் அறியப்படவில்லை தகவல் கிடைக்கவில்லை எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பின் சிறந்த எஸ்டிமேட் மதிப்பீட்டை தயார் செய்து அதை ஒரு ஏற்பாடாக காட்டுகிறேன் இதுபோன்ற நீண்டகால வகைகள் லாங் டெர்ம் புரோவிஷன்ஸ் நீண்டகால விதிகளாக காட்டப்படுகின்றன இயற்கையில் நீண்ட காலமாக இருக்கும் ஏதாவது ஒரு புரோவிஷன் விதியை உதாரணமாக உங்களால் கூற முடியுமா ஒரு வாடிக்கையாளர் எனது டெபீஷியேன்ஸி இன் சர்வீஸ் சேவையில் குறைபாடு இருந்ததால் சில காம்பென்சேஷன் இழப்பீடு கேட்டு எனக்கு எதிராக புகார் அளித்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம் வாடிக்கையாளர்களுடன் நாங்கள் ஆர்கியூமெண்ட் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் சில வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் அதை உடனடியாக செலுத்தப் போவதில்லை நீதிமன்ற தீர்ப்புக்குப் பிறகு அல்லது சில அதிகாரத்தின் முடிவுகளுக்குப் பிறகு நாங்கள் அதை செலுத்துவோம் இது 2 3 4 ஆண்டுகள் வரை ஆகும் இதில் இழப்பீடாக செலுத்தக்கூடிய தொகையை லாங் டெர்ம் புரோவிஷன்ஸ் நீண்டகால ஏற்பாடாக காட்டப்படும் உங்களுக்கு மற்றொரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் நிறுவனத்தில் நிறைய ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்கள் ரிட்டயர் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கு கிராஜுவிட்டி நன்மதிப்பு தொகை செலுத்த வேண்டும் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெறும் நேரத்தில் ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி நன்மதிப்பு தொகை வழங்க வேண்டும் இருப்பினும் நமக்கு மதிப்புத் தொகை எவ்வளவு என்று தெரியாது ஏனென்றால் அது ஓய்வு பெறும் நேரத்தில் அந்த நபரின் சம்பளத்தை பொறுத்தது ஓய்வு பெறும் வயது நமக்கு தெரியாது அல்லது அண்பார்ச்சூன்நேட் துரதிஷ்டவசமாக அந்த நபர் இறக்க நேரிட்டால் மரணத்தின் போது நாம் அதை செலுத்த வேண்டும் ஆனால் இறக்கும் தேதி யாருக்கும் தெரியாது எனவே நேச்சுரல்லி இயற்கையாக கிராஜுவிட்டி நன்மதிப்பு தொகையின் சரியான அளவு நமக்குத் தெரியாது ஆனால் நாம் அதை சிறந்த முறையில் மதிப்பீடு செய்து தரலாம் மேலும் மதிப்பீடு செய்த இந்த லியாபிலிடி ஆப் கிராஜுவிட்டி நன்மதிப்பு தொகையின் பொறுப்பு லாங் டெர்ம் புரோவிஷன்ஸ் நீண்டகால ஏற்பாடாக காட்டப்படும் பின்னர் நாம் புரோவிஷன் விதிகளை அல்லது ஏற்பாடு அதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிக்கப் போகிறோம் ஆனால் இப்போது நீங்கள் பொதுவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இது நீண்டகால கடன்களில் ஒன்றாகும் அதனால் தான் இது 3 இன் கீழ் காட்டப்பட்டுள்ளது அதாவது நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகளின் கீழ் காட்டப்பட்டுள்ளது இப்போது அடுத்து கரெண்ட் லியாபிலிடீஸ் தற்போதைய பொறுப்புகள் அல்லது நடப்பு பொறுப்புகள் கடந்த வகுப்பில் நாம் தற்போதைய பொறுப்பு என்ன என்பதை ஏற்கனவே விவாதித்தோம் இது 1 வருடத்திற்கும் குறைவானது மற்றும் இது பிஸ்னஸ் சைக்கிள் வணிக சுழற்சியில் இருந்து வருகிறது இது பெரும்பாலும் வணிகத்தின் டேடுடே டிரன்சாக்சன்ஸ் அன்றாட பரிவர்த்தனைகள் உடன் தொடர்புடையது எனவே 3 a இன் கீழ் காட்டப்பட்டுள்ள விவரங்கள் என்பது சார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் குறுகிய கால கடன்களை குறிக்கிறது இப்போது லாங்க் டெர்ம் பாரோயிங்ஸ் நீண்ட கால கடன் என்பது 1 வருடத்திற்கும் மேலானது சார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் குறுகிய கால கடன்கள் என்பது 1 வருடத்திற்கும் குறைவாக செலுத்தவேண்டிய கடன்கள் என்று நமக்கு முன்பே தெரியும் எடுத்துக்காட்டாக பிரிட்ஜ் லோன் பாலம் கடனுக்காக வங்கியை அணுகி உள்ளோம் பிரிட்ஜ் லோன் பாலம் கடன் என்பது பொதுவாக 2 மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அதாவது நாம் ஒரு புதிய ப்ராஜெக்ட் திட்டத்தை தொடங்கப் போகிறோம் ஆனால் அது மூன்று மாதங்களுக்கு பிறகு தொடங்குவோம் எனவே அந்த மூன்று மாதங்களுக்கு நாம் சில கடன்களை பெற்றுள்ளோம் அது 3 மூன்று மாத கடனாக இருக்கும் பிரிட்ஜ் லோன் பாலம் கடன் ஆகும் இது ஒரு சார்ட் டெர்ம் புரோவிஷன் குறுகிய கால ஏற்பாடாக காட்டப்பட்டுள்ளது இது போன்று வங்கி அல்லது என் பி எஃப் சி நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட ஒரு வருடத்திற்கு குறைவான எந்த ஒரு கடனும் குறுகிய கால கடன் ஆகும் அடுத்தது டிரேட் பேயபிள்ஸ் வர்த்தக செலுத்த வேண்டியவை பற்றி பார்க்கலாம் பி2பி டிரன்சாக்சன் பரிவர்த்தனையில் எந்த ஒரு பொருளையும் நாம் வாங்கும் போதெல்லாம் உடனே அக்ராஸ் தி கவுண்டர் பணம் செலுத்தி கவுண்டரில் வாங்குவது இல்லை என்பதை உங்களில் பெரும்பாலானோர் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் வியாபாரம் செய்யும் போது நிறுவனத்திடம் ஆர்டர் கொடுத்து பொருட்களை வாங்குகிறீர்கள் மற்றும் அதற்கு 15 நாட்கள் 1 மாதம் 2 மாதங்கள் கழித்து பணம் செலுத்துகிறீர்கள் எனவே டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வாங்கிய தேதி முதல் டேட் ஆஃப் பேமெண்ட் பணம் செலுத்தும் தேதி வரை இது நமது வழக்கமான வர்த்தக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இது செலுத்தவேண்டிய வர்த்தகமாக காட்டப்படுகிறது வழக்கமாக டிரேட் பேயபிள்ஸ் வர்த்தக செலுத்த வேண்டியவை 15 நாட்கள் 1 மாதம் இரண்டு மாதங்கள் மற்றும் அதற்கு மேலும் இருக்கும் ஆகையால்தான் அவை கரெண்ட் லியாபிலிடீஸ் தற்போதைய கடன்களின் கீழ் கிளப்டு இணைக்கப்படுகின்றன மூன்றாவதாக அதர் கரண்ட் லியாபிலிடீஸ் மற்ற நடப்பு பொறுப்புகள் பற்றி பார்ப்போம் பாரோயிங்ஸ் கடன் வாங்குதல் அல்லது டிரேட் பேயபிள்ஸ் வர்த்தகம் செலுத்த வேண்டியவற்றில் அதில் அடங்காத வேறு சில பொருட்களும் இருக்கலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் அது என்ன என்று உங்களால் யோசிக்க முடிகிறதா உங்களில் பெரும்பாலோர் இதை உங்கள் மனதில் நினைத்திருப்பீர்கள் சேலரி சம்பளம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மாதத்தில் 31ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி நாம் சம்பளத்தை செலுத்த வேண்டும் ஆனால் நாம் சம்பளத்தை செலுத்தவில்லை என்றால் அது செலுத்தப்படும் வரை அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் நிலுவையில் உள்ள சம்பளமாக கருதப்படும் எனவே இது மற்ற தற்போதைய பொறுப்புகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இது போன்ற குறுகிய காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார கட்டணம் வாடகை மற்றும் வேறு எந்த ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் அலுவலக செலவுகளும் செலுத்தப்படாமல் இருக்கும் நிலையில் அது அதர் கரண்ட் லியாபிலிடீஸ் மற்ற தற்போதைய பொறுப்புகள் என்று கருதப்படும் மேலும் இந்த தலைப்பின் கடைசி பகுதி 4d ஆகும் இது சார்ட் டெர்ம் புரோவிஷன் குறுகிய கால ஏற்பாடு பற்றியது நாம் ஏற்கனவே ஏற்பாடு பற்றி விவாதித்து இருக்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட பொறுப்புத் தொகை சப்ஸ்டன்டியல் அக்யூர்ரசி கணிசமான துல்லியத்துடன் அறியப்படாத நிலையில் அது ஒரு புரோவிஷன் விதிமுறை அல்லது ஏற்பாடாக கருதப்படுகிறது இது குறுகிய காலத்திற்குள் செலுத்தப்பட வேண்டும் ஆகவே இது சார்ட் டெர்ம் புரோவிஷன் குறுகிய கால ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் 1 2 3 மற்றும் 4 இல் உள்ள அனைத்தையும் பற்றி விவாதித்தோம் ஒரு சொத்து பக்கத்தின் டீட்டைல்டு ஃபார்மேட் விரிவான வடிவமைப்பில் உள்ள அனைத்தையும் பற்றி விவாதித்து விட்டோம் வடிவமைப்பில் உள்ள லியாபிலிடீ சைடு பொறுப்புகள் பக்கத்தை நாம் பூர்த்தி செய்துள்ளோம் அடுத்த வகுப்பில் அசட் சைடு சொத்துக்கள் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது பற்றி விவாதிப்போம் நன்றி வணக்கம்